இந்த விரிவுரையில்வெவ்வேறு லிகெண்டுகளின் தொகுப்பிலுள்ள முன்னணி சேர்மங்களை அடையாளம் காணும் விர்ச்சுவல் ஸ்கிரீனிங் பற்றி விவாதிப்போம் முந்தைய விரிவுரைகளில் புரத லிகெண்ட் இடைவினைகள் பற்றி விவாதித்தோம் ஒரு லிகெண்ட் என்றால் என்ன மாணவர் சிறிய மூலக்கூறு போன்ற மருந்து சிறிய மூலக்கூறு அவை புரதங்களுடன் தொடர்பு கொள்ளும்போது அவற்றின் செயல்பாட்டைத் தூண்டும் செயலில் உள்ள தளம் அல்லது பிணைப்பு தள ஆக்டிவேட்டர் அல்லது இன்ஹிபிட்டர்கள் அல்லது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களாக இருக்கலாம் அவை எந்தவொரு மருந்து இலக்குகளுக்கும் வெவ்வேறு வகையான இன்ஹிபிட்டர் புரதத்துடன் தொடர்பு கொள்ளும்போது அடையாளம் காணலாம் நாம் விவாதித்த பல்வேறு டாக்கிங்கள் என்றால் என்ன மாணவர் கடுமையான மற்றும் நெகிழ்வான கடுமையான மற்றும் நெகிழ்வான டாக்கிங்கள் கடுமையான டாக்கிங் என்றால் என்ன மாணவர் புரதம் கடினமானது புரதத்தின் கடினமான பிணைப்பு தளத்தை லிகெண்டுடன் டாக் செய்யும்பொழுது பார்க்க முடியும் லிகெண்டிற்கு வெவ்வேறு கன்பர்மேஷன்னை உருவாக்கி புரதத்திற்கு ஸ்கோரிங் பெறலாம் நெகிழ்வான டாக்கிங் என்றால் என்ன மாணவர் சிலவற்றில் இருக்கும் சில நெகிழ்வான புரதங்களுக்கு பல்வேறு டிகிரி ஃப்ரீடம் அனுமதித்தால் வெவ்வேறு சாம்பிளிங்க் பெற்று ஸ்கோரிங் செய்யலாம் எந்தவொரு இலக்கையும் அடையாளம் காண சிறந்த ஸ்கோரிங் தேவை டாக்கிங் செய்ய முக்கியமாக புரத மற்றும் லிகெண்டின் செயலில் உள்ள தளம் மற்றும் வெவ்வேறு போஸ்கள் தேவை அதே போல் டாக்கிங் செய்யும் பொழுது கருத்தில் கொள்ள வேண்டிய இரண்டு வெவ்வேறு அம்சங்கள் என்ன மாணவர் தேடல் அல்காரிதம் ஒன்று கன்பர்மேஷன் சாம்பிளிங்க் மற்றும் இரண்டாவது ஸ்கோரிங் செயல்பாடு புரோட்டீனின் ஆக்டிவ் சைட்டினை கன்பர்மேஷன் ஆக மாற்றுவதற்கு உதவும் சாம்பிளிங்க் வழிகள் யாவை மாணவர் சிஸ்ட்மேடிக் மற்றும் ஸ்டோக்காஸ்டிக் சிஸ்ட்மேடிக் அல்லது ஸ்டோக்காஸ்டிக் முறையாக அனைத்தையும் முறையாக செயல்படுத்த சாத்தியமான கன்பர்மேஷன்கள் செய்ய நேரம் எடுக்கும் ஆனால் டேட்டாவை பெறலாம் இது சிறிய சேர்மங்களுக்கு நல்லது ஸ்டோக்காஸ்டிக் இருந்தால் அதனை தோராயமாக தேர்வு செய்ய பல்வேறு வகையான அல்காரிதம்கள் விவாதிக்கப்பட்டன சாம்பிளிங்க்கிற்காக விவாதித்த அல்காரிதம் என்ன மாணவர் சிமுலேட்டட் அன்னேலிங் சிமுலேட்டட் அன்னேலிங் மற்றும் மரபணு அல்காரிதம் புரத கன்பர்மேஷன்னை சாம்பிளிங் செய்ய பல்வேறு அல்காரிதம் பயன்படுத்தப்படுகின்றன பிறகு ஸ்கோரிங் செயல்பாட்டினை பார்த்தால் ஸ்கோரிங் செயல்பாடு என்றால் என்ன மாணவர் இதில் பிணைப்பு வலிமை இது ஒரு வகையான ஆற்றல் செயல்பாடு பிணைப்பை வழங்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடு சில மதிப்புகளின் அடிப்படையில் ஸ்கோரிங் என்று அழைக்கப்படுகிறது வேறுபட்ட போஸுக்கு எந்தவொரு புரதத்திலும் லிகெண்ட் பொருத்தக்கூடிய செயலில் உள்ள தளம் மற்றும் அது குறிப்பிட்ட போஸுடன் எவ்வாறு சிறப்பாக பொருந்துகிறது என்று அறிந்து கொள்ளலாம் பல்வேறு வகையான ஸ்கோரிங் செயல்பாடுகளில் எந்த லிகெண்ட் சிறந்தது என்பதை தீர்மானிக்க முடியும் வடிவம் அல்லது கெமிக்கல் காம்ப்ளிமென்டாரிட்டி அடிப்படையில் எம்பிரிகல் போர்ஸ் பீல்டு ஆற்றல்களைக் காணலாம் பின்னர் புரோபென்சிடி மதிப்புகள் பற்றி விவாதித்தால் புரோபென்சிடி பின்னர் ஆற்றல்களாக மாறுகிறது அறிவு அடிப்படையிலான முறை மற்றும் கன்சென்சஸ் போன்ற பல்வேறு கலவையின் வெவ்வேறு ஆற்றல்களின் பயன்பாட்டைக் காணலாம் லிட்டரேச்சரில் பல மென்பொருள்கள் உள்ளன அவற்றில் டாக் மற்றும் கிளைட் போன்றவை பொதுவில் கிடைக்கின்றன இது ஷ்ரோடிங்கரின் ஒரு பகுதியில் கிடைக்கிறது இதனை டாக்கிங் செய்வதற்கு பயன்படுத்தலாம் இப்போது கேள்வி டாக்கிங் என்பது குறிப்பிட்ட போஸுடன் எந்த லிகெண்ட் பொருந்தும் என்பதை அடையாளம் காண ஒரே வழி ஆகும் கூட்டாக 5 மில்லியன் சேர்மங்கள் இருந்தால் அதிலிருந்து சாத்தியமான 8 சேர்மங்களை எவ்வாறு கண்டறிவது இது விர்ச்சுவல் ஸ்கிரீனிங் நுட்பம் எனப்படும் இந்த சேர்மங்களைத் ஸ்கிரீனிங் செய்வதற்கு கம்ப்யூடேஷனல் அல்லது இன் சிலிகெ்கோ வழிமுறை தேவை ஆகும் அதனால் விர்ச்சுவல் ஸ்கிரீனிங் இன் நோக்கம் என்ன புரதங்களும் லிகெண்டும் இருந்தால் ஸ்கோரிங் கொடுக்கப்படும் இதனை கொண்டு லிகெண்டுகளை தரவரிசைப்படுத்தலாம் மற்றும் கட்டமைப்புகளின் தொகுப்பையும் வடிகட்டலாம் புரத தளத்தின் எந்தவொரு குறிப்பிட்ட கன்பர்மேஷனிற்கும் பொருந்துமா அல்லது பொருந்தாதா என்று அறிந்து கொள்ளலாம் இதைச் செய்ய டாக்கிங் பயன்படுத்தலாம் இந்த விஷயத்தில் அதை சேர்மங்களுடன் பொருத்தலாம் அல்லது ஒருங்கிணைக்க சில லைப்ரரிகளைப் பெறலாம் மற்றும் சோதனைகளுக்கான கூறுகள் சிலவற்றை வாங்கவும் பரிந்துரைக்கலாம் இறுதி சோதனை சரிபார்ப்பு தேவைப்பட்டால் விர்ச்சுவல் ஸ்கிரீனிங்கை பயன்படுத்தி ஏதேனும் முன்னணி சேர்மங்களை கம்ப்யூடேஷனல் நுட்பம் மூலம் கணக்கிடலாம் இங்கே புரதத்தைக் கொடுத்தால் செயலில் உள்ள தளம் எங்கே இது பொருத்தமானது என்பதை இங்கே காணலாம் சில கேவிட்டிகள் பல லிகெண்டுகள் உள்ளன லிகெண்டுகளின் டேட்டாபேஸ் என்று கூறலாம் விர்ச்சுவல் ஸ்கிரீனிங் என்ன செய்கிறது இது புரதம் மற்றும் லிகெண்டுகளுக்கு டேட்டாபேஸ்களையும் பல மென்பொருளையும் பயன்படுத்த தருகிறது இந்த அனைத்து லிகெண்டுகள் மத்தியில் இருந்து பார்த்தால் குறிப்பிட்ட புரதத்துடன் எந்த லிகெண்ட் பொருந்தும் என்று அறிந்து கொள்ளலாம் இந்த விஷயத்தில் எது சிறந்த பொருத்தம் மாணவர் NAD NAD லிகெண்டுகளின் இந்த பட்டியலிலிருந்து புரத சேர்க்கைக்கு NAD சிறந்த பொருத்தமாக இருப்பதைக் காணலாம் இன்னும் சில எடுத்துக்காட்டுகளாக ஆக்ஸிஜன் போக்குவரத்து மூலக்கூறுக்கான டேட்டா மையோக்ளோபின் மற்றும் லிகெண்டின் மேற்பரப்பு இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் B ஜனாமிவிருடன் கூடிய நியூராமினிடேசை காணலாம் ஜனாமிவிர் புரதத்துடன் எவ்வாறு பொருந்துகிறது என்று அறிந்து கொள்ளலாம் இந்த மற்றொரு HIV புரோட்டீயேஸுன் அஸ்பார்டில் குழுவில் செயலில் உள்ள தளங்களாக செயல்படலாம் இதனால் இந்த தளத்தில் லிகெண்டுகள் தொடர்பு கொள்ளலாம் புரோட்டீன் லிகெண்ட் சேர்மங்களுக்கு லிட்டரேச்சர் இல் பல எடுத்துக்காட்டுகள் கிடைக்கின்றன பின்னர் கிடைக்கக்கூடிய இந்த லிகெண்டுகளைப் பார்த்தால் லிபின்ஸ்கி விதி ஐந்தின் படி சில வேதியியல் கட்டமைப்புகளின் அடிப்படையில் நேரடியாக நிராகரிக்கக்கூடிய பல கட்டமைப்புகள் அத்துடன் ரிங்குகளின் தன்மை கிடைக்கும் எடுத்துக்காட்டாக பல்வேறு அம்சங்களின் அடிப்படையில் பல நிராகரிக்கப்பட்ட சேர்மங்களைக் எடுத்துக்கொள்ளலாம் இங்கே ஒரு மூலக்கூறு எடை 837 ஹைட்ரஜன் பிணைப்பு அக்சப்ட்டார் 15 இவை இரண்டும் லிபின்ஸ்கி விதி ஐந்தினை மீறியுள்ளன லிபின்ஸ்கி விதி ஐந்து என்றால் என்ன மாணவர் மூலக்கூறு எடை இது 500 க்கும் குறைவாக இருக்க வேண்டும் 500 க்கும் குறைவானது மாணவர் ஹைட்ரஜன் பிணைப்பு அக்சப்ட்டார் 10 க்கும் குறைவாக இருக்க வேண்டும் 10 க்கும் குறைவாக மாணவர் மேலும் டோனர் 5 க்கும் குறைவாக இருக்க வேண்டும் 5 க்கும் குறைவு மாணவர் மற்றும் லாக் பார்ட்டிஷன் கோஎஃபீஷியேன்ட் 5 க்கும் குறைவானது இங்கே கூட்டு எண் 1 ஐக் கண்டால் இந்த சேர்மத்தின் மூலக்கூறு எடை 837 மற்றும் ஹைட்ரஜன் பிணைப்பு அக்சப்ட்டார் 15 ஆகும் இந்த விஷயத்தில் இரண்டு அம்சங்களும் மீறப்பட்டுள்ளன இது மூலக்கூறு போன்ற மருந்து அல்ல இது தண்ணீரில் கரையாத தன்மையினால் முக்கியமாக நிராகரிக்கப்படுகிறது ஏனெனில் கரைதிறன் முக்கியமானது இந்த விஷயத்தில் மருந்து என்றால் கரையக்கூடியது அல்ல எனவே அது நிராகரிக்கப்பட்டது இங்கே இது பல ரிங்குகளைக் கொண்டுள்ள காரணத்தினால் நிராகரிக்கப்படுகிறது இங்கே கனிம மற்றும் ஹீட்டோரோடோமைப் பொறுத்து இருக்கும் இப்பகுதியின் காரணமாக சேர்மங்கள் நிராகரிக்கப்படுகின்றன இங்கே பல டாக்சிக் குழுக்கள் எதிர்வினைக் குழுக்கள் சில சந்தர்ப்பங்களில் பல சிரல் மையங்களைக் காணலாம் சில மூலக்கூறுகளை நிராகரிப்பதற்கான பல்வேறு அம்சங்கள் இவை இது மூலக்கூறைக் கட்டுப்படுத்தாமல் இருக்கலாம் விர்ச்சுவல் ஸ்கிரீனிங்கில் தேவை என்ன பல தொகுப்பு சேர்மங்கள் மற்றும் செயல்பாடுகள் தேவை அவற்றில் சில செயலற்றவை செயலில் உள்ளவைகளையும் செயலற்றவைகளையும் அடையாளம் கண்டு செயலற்றவற்றை நிராகரித்து நேர்மறைகளைப் பெற வேண்டும் பின்னர் தரமான நாவல் முன்னோடி சேர்மத்தை பெற வேண்டும் ஏனென்றால் மருந்து தரமாக இருக்க வேண்டும் ஒரு பிணைப்பு பயன்முறையை மீண்டும் உருவாக்கி பிணைப்பு உறவை கணித்து மாறுபட்ட சேர்மங்களை வரிசைப்படுத்தலாம் டேட்டாபேஸ் மைனிங்கினாள் வெற்றி விகிதத்தைப் பெற்று தவறான நேர்மறைகளையும் தவறான எதிர்மறைகளையும் குறைக்க வேண்டும் பின்னர் இது ஒரு கட்டமைப்பு அடிப்படையிலான மருந்து வடிவமைப்பைப் பெறுவதற்கு வேகமாக இருக்க வேண்டும் முன்னணி சேர்மங்களை ஸ்கிரீனிங் செய்ய வேண்டிய பல்வேறு படிகள் உள்ளன ஒரு உதாரணம் பார்க்கலாம் பெருங்குடல் புற்றுநோயில் ஈடுபட்டுள்ள சிஎஸ் கைனேஸ் புரதத்தைக் காணலாம் டார்கெட் சிஎஸ் கைனேஸ் இந்த குறிப்பிட்ட புரதத்திற்கான இன்ஹிபிட்டர்களை எவ்வாறு கண்டறிவது 2014 இல் டோக்கியோ இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி டாக்கிங் செய்வதற்கு பல முறைகள் இருப்பதால் அவர்கள் ஒரு போட்டியை ஏற்பாடு செய்தனர் எடுத்துக்காட்டாக நாம் விவாதித்த பல்வேறு மென்பொருள்கள் ஆன ஆட்டோடாக் மற்றும் கிளைட் போன்ற நூற்றுக்கணக்கான மென்பொருள்கள் சாத்தியமான சேர்மங்களைப் பெற வெவ்வேறு வழிகளில் கிடைக்கின்றன எந்தவொரு முறையும் சாத்தியமான சேர்மங்களை அடையாளம் காண முடியுமா என்பதை அடையாளம் காண்பது மிகவும் முக்கியம் இரண்டாவது கேள்வி ஏதேனும் பொருந்தாத தன்மைகள் அல்லது பொருத்தங்கள் அல்லது வெவ்வேறு நுட்பங்களை ஓவர்லப்பிங் செய்து ஒரே சேர்மங்களை அடையாளம் காண முடியுமா என்பது பல்வேறு முறைகள் இருந்தால் பலவிதமான சேர்மங்களைப் பெற முடியும் பின்னர் சேர்மங்களின் தொகுப்பை வரையறுக்கப்பட்ட தொகுப்பிற்குக் குறைக்கலாம் மேலும் சோதனை சரிபார்ப்புக்கு செல்லலாம் அந்த பின்னணியின் அடிப்படையில் casp போன்ற ஒரு போட்டியை ஏற்பாடு செய்தனர் casp என்றால் என்ன மாணவர் க்ரிட்டிக்கல் அசஸ்மெண்ட் க்ரிட்டிக்கல் அசஸ்மெண்ட் மாணவர் புரத கட்டமைப்புகளின் பிரடிக்சன் புரத பிரடிக்சன் புரத கட்டமைப்புகள் அதேபோல் இங்கே அவை எனாமினிலிருந்து 2 2 மில்லியன் சேர்மங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அவர்கள் ஏன் எனமைன் சேர்மங்களைப் பயன்படுத்தினர் ஏனென்றால் அங்கே அனைத்து சேர்மங்களும் உடனடியாகக் கிடைக்கின்றன தொகுத்து நேரம் எடுக்க வேண்டியதில்லை பிறகு அறியப்பட்ட கட்டமைப்புகளுடன் இன்ஹிபிட்டார்களை அடையாளம் காணலாம் மற்றும் சேர்மங்களை சமர்ப்பித்தவுடன் சோதனைகள் செய்வார்கள் இந்த சேர்மங்களில் செயல்பாட்டைத் தடுக்கும் திறன் கொண்டது ஏதேனும் உள்ளதா என்பதை ஒப்பிட்டுப் பார்த்து அதற்கு இணையான பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸின் முயற்சிக்கு இது முக்கிய பங்கு வகிக்கிறதா என்று அறிந்து கொள்ளலாம் சிஎஸ் கைனேஸ் என்றால் என்ன சிஎஸ் கைனேஸ் கைனேஸ் குடும்பத்தைச் சேர்ந்தது இது பெருங்குடல் புற்றுநோயிலும் ஈடுபட்டுள்ளது இது முக்கிய இலக்குகளில் ஒன்றாகும் இது பல டொமைன்களைக் கொண்டுள்ளது எடுத்துக்காட்டாக SH3 டொமைன் இது 2 டொமைன்கள் இந்த டொமைன்கள் Src fyn lyn போன்ற மற்ற குடும்ப உறுப்பினர்களைப் போலவே இருக்கும் இது கேட்டலைட்டிக் தளம் இங்கே இரண்டு பாஸ்போரிலேஷன் தளம் உள்ளது ஒன்று Y 416 மற்றொன்று Y 527 இங்கே SH3 டொமைனைக் காணலாம் இது SH2 டொமைன் மற்றும் இங்கே இணைப்பு செயல்படுத்தும் வளையம் உள்ளது இந்த வளையம் பகுதி தடுப்பானுக்கு மிகவும் முக்கியமானது லிட்டரேச்சரில் பார்த்தால் cSRC கைனேஸின் படிக அமைப்பு அறியப்படுகிறது ஆனால் சிஎஸ் கைனேஸ் அறியப்படவில்லை ஆனால் மற்ற உறுப்பினர்களுடன் ஹோமோலஜி மிக அதிகமாக உள்ளது டைரோசின் 416 செயல்படுத்தும் சுழற்சியில் உள்ளது இது இங்கே செயல்படுத்தும் வளையமாகும் இங்கே டைரோசின் 416 உள்ளது இது கைனேஸை செயல்படுத்தும் போது பாஸ்போரிலேஷனுக்கு உட்படுகிறது பின்னர் சாத்தியமான இன்ஹிபிட்டார்களை எவ்வாறு அடையாளம் காண்பது டாக்கிங் செய்வதற்கு புரதமும் லிகெண்டும் தேவை இங்கே உள்ள புரதம் என்ன மாணவர் சி எஸ் கைனேஸ் சிஎஸ் கைனேஸ் ஒரு புரதம் புரதம் தெரியும் ஆனால் புரத அமைப்பு தெரியாது பின்னர் லிகெண்டின் லைப்ரரி என்ன எனாமின் லைப்ரரி கடைசி வகுப்பில் எப்போது டாக்கிங் பற்றி விவாதித்தோம் முதலில் டாக்கிங் செய்வதற்கு புரதத்தையும் லிகெண்டையும் தயாரிக்க வேண்டும் இப்போது எனாமின் லைப்ரரி உள்ளது லிகெண்டுகள் தயாரிக்க புரதமும் சரியாக தயாரிக்க வேண்டும் அது எப்படி என்பதை நாம் விளக்குவோம் முதலில் 2 2 மில்லியன் சேர்மங்களைப் பெற்று அவை ஆப்டிமைஸ் செய்யப்பட்டு எல்லா பாராமீட்டர்களிலும் நிலையானதா இல்லையா என்று மேம்படுத்த வேண்டும் மேம்படுத்தியவுடன் பல்வேறு இயற்வேதியியல் பண்புகளை கணக்கிடலாம் எடுத்துக்காட்டாக மூலக்கூறு எடை ஹைட்ரஜன் பிணைப்பு டோனார்கள் அக்சப்ட்டார்கள் மற்றும் மோலார் ரெப்ராக்டிவிட்டி போன்றவையாகும் பல்வேறு இயற்வேதியியல் பண்புகளை கணக்கிடலாம் இந்த 2 2 மில்லியன் லிகெண்டுகளில் நிராகரிக்கக்கூடிய பல லிகெண்டுகள் உள்ளன ஆரம்பத்தில் நிராகரிக்கக்கூடிய சேர்மங்களைப் பற்றி விவாதித்தோம் ஸ்கிரீனிங்கிற்கும் இறுதி சோதனைக்கும் செல்ல தேவையில்லை சிறப்பியல்பு அம்சங்களில் சிலவற்றின் அடிப்படையில் நிராகரிக்கலாம் அந்த நோக்கத்திற்காக என்ன செய்தோம் பைண்டிங் DB எனப்படும் இந்த சோதனை டேட்டாவிலிருந்து இந்த சிஎஸ் கைனேஸ் அறியப்பட்ட இன்ஹிபிட்டார்களுக்கான சில டேட்டாவை கொண்டுள்ளது ஆனால் இது எனாமின் லைப்ரரியில் கிடைக்கவில்லை எனாமின் லைப்ரரியில் கிடைத்தால் அவை அதை அகற்றும் அனைத்து 460 சேர்மங்களில் சில ஒத்தவை சில வேறுபட்டவை மாறுபட்ட சேர்மங்களைக் பிரித்து கொண்டிருக்க வேண்டும் எனவே டானிமோடோ கோஎஃபீஷியேன்ட் பயன்படுத்தி மாறுபட்ட சேர்மங்களைப் பெறுவது பற்றி விரைவில் விளக்குகிறேன் இந்த விஷயத்தில் 460 ஐ 159 லிகெண்டுகளாகக் குறைக்கலாம் பின்னர் 153 இல் சில இயற்வேதியியல் பண்புகளை கணக்கிட வேண்டும் இது செயலில் உள்ளது என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் பிணைப்பு அபினிட்டி இல்லை என்று ஏற்கனவே அறியப்பட்டிருக்கிறது அவை இன்ஹிபிட்டார்கள் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது இந்த இயற்வேதியியல் பண்புகளையும் இந்த 2 2 மில்லியன் லிகெண்டுகளின் இயற்பியல் வேதியியல் பண்புகளையும் டிவியேஷன் உடன் ஒப்பிட்டு பின்னர் பல சேர்மங்களை இறுதியாக அகற்றினால் 5200 சேர்மங்களுடன் மட்டுமே முடிந்தது 2 மில்லியனிலிருந்து 5000 சேர்மங்களாக வெகுவாகக் குறைக்கலாம் பின்னர் சில சிதைவுகளைச் சரியாக நீக்கப்பட்டனவா மற்றும் செயல்பாடுகள் சரியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனவா என்பதைப் பார்க்க சேர்க்கலாம் இந்த 5000 சேர்மங்களில் 159 ஆக்டிவ் மற்றும் 6000 டிகோய்களைச் சேர்த்துள்ளோம் இதனால் இது 11761 சேர்மங்கள் ஆக இருக்கும் இப்போது லிகெண்ட் பக்கம் இந்த வகை சேர்மதை சரிசெய்தோம் புரோட்டீன் பக்கத்தில் இலக்கு சிஎஸ் கைனேஸ் என்று தெரியும் ஆனால் கட்டமைப்பு தெரியவில்லை Src கைனேஸ் எனப்படும் டெம்ப்ளேட்டை 90 சதவீதத்திற்கும் அதிகமான வரிசை அடையாளத்துடன் கொண்டிருக்கலாம் இது 90 சதவீதத்திற்கு மேல் இருந்தால் என்ன செய்ய முடியும் ஹோமோலஜி மாடலிங் பயன்படுத்தி சாம்பிளிங் செய்யலாம் ஹோமோலஜி சாம்பிளிங்கை பெறலாம் இப்போது இந்த சிஎஸ் கைனேஸின் ஹோமோலஜி மாடலிங் கிடைக்கிறது ஆனால் இந்த வழியில் ஒரே ஒரு நிலையான அமைப்பு மட்டுமே இந்த விஷயத்தில் ஒரே ஒரு கன்பர்மேஷன்னை பெறுகிறோம் புரதமானது செயலில் உள்ள தளங்கள் மட்டுமல்லாமல் மற்ற இடங்களுக்கும் வெவ்வேறு கன்பர்மேஷன்களைக் கொண்டுள்ளது அதன்படி செயல்களின் கன்பர்மேஷன்கள் மாறுகிறது இந்த விஷயத்தில் MD சிமுலேஷன்களை செய்யலாம் இந்த சிமுலேஷன் முக்கியமாக இந்த கைனேஸ் டொமைன் மற்றும் வெவ்வேறு கன்பர்மேஷன்களை எடுத்து கிளஸ்டர் செய்து இறுதியாக சில 7 கட்டமைப்புகளைப் தருகிறது இந்த 7 ஒன்று ஹோமோலஜி சாம்பிளிங் மற்றும் ஒன்று Src கைனேஸ் இதை புரதங்களாக எடுத்துக் கொண்டு லிகெண்ட் மற்றும் இந்த புரதங்களுடன் டாக்கிங் செய்யலாம் இப்போது கணிசமாக லிகெண்டுகளை குறைக்க உயர் செயல்திறன் விர்ச்சுவல் ஸ்கிரீனிங் அல்லது எளிய முன்சாம்பிளிங் அல்லது கூடுதல் முன்னுரிமையைப் பயன்படுத்தலாம் இறுதி 120 சேர்மங்கள் என்று கூற இந்த ஸ்கிரீனிங் முறைகள் அனைத்தையும் செய்ய வேண்டும் முதலில் லிகெண்ட் தயார் செய்து அறியப்பட்ட செயல்களுடன் லிகெண்டை ஒப்பிட்டு இயற்வேதியியல் பண்புகளின் அடிப்படையில் மொத்த லிகெண்டுகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் சோதனை நோக்கத்திற்காக அவை செயலில் மற்றும் சிதைவுகளை உள்ளடக்கியது ஹோமோலஜி மாடலிங் மற்றும் MD சிமுலேஷன் பயன்படுத்தி புரதத்தின் பக்கத்தை டாக்கிங் செய்து கிடைக்கும் சேர்மங்களை ஸ்கிரீன் செய்ய வேண்டும் இதை எப்படி செய்வது முதலில் லிகெண்டுகள் பெற வேண்டும் இப்போது 2 2 மில்லியன் சேர்மங்கள் என்று பொருள் இந்த சேர்மங்கள் ஏதேனும் ஒற்றுமையைக் காட்டுகிறதா அல்லது இந்த சி எஸ் கைனேஸிற்கான இன்ஹிபிட்டார்களை எவ்வாறு அடையாளம் காண முடியும் என்பதைப் பார்க்க பிணைப்பு DB யை சோதிக்க வேண்டும் இந்த விஷயத்தில் 1 முதல் 1000 நானோமொலர் வரம்பைப் போன்ற செயல்பாடுகள் ஏற்கனவே பதிவாகியுள்ளன 460 சேர்மங்களை கருத்தில் கொள்ளலாம் பின்னர் DUD E 6 இது Src குடும்பத்திற்கு அறியப்படாத பிணைப்புகள் எனப்படும் டிகேகளின் எண்ணிக்கையை வழங்கும் எதிர்மறை டேட்டாபேஸ்களாகும் நேர்மறையானது எதிர்மறையாக உள்ளது இதை ஒரு கட்டுப்பாட்டாகப் பயன்படுத்தலாம் அதன் அடிப்படையில் புதியதை அடையாளம் காணலாம் இன்ஹிபிட்டர்கள் மற்றும் சோதனைகளைப் பயன்படுத்தி சரிபார்க்கலாம் முதலில் லிகெண்டுகள் பெற வேண்டும் ஸ்டீரியோசோமர்கள் மற்றும் வெவ்வேறு டோட்டோமர்களுக்குத் தேவைப்படுவது போல முன்பு விவாதித்த தேர்வுமுறை மேலும் அயனியாக்கம் மற்றும் பலவற்றைச் செய்யலாம் இந்த எல்லாவற்றையும் சரியானதாக்க வேண்டும் இந்த பல்வேறு சாத்தியமான நிலைகளைப் பயன்படுத்தி வெவ்வேறு கோஆர்டினேட்ஸ்களை உருவாக்க வேண்டும் OPLS போர்ஸ் பீல்டு பயன்படுத்தி கட்டமைப்பைக் குறைக்க வேண்டும் இது ஆற்றலைக் கணக்கிடும் சக்தி புலம் ஆகும் இறுதியாக குறைந்த அளவு கட்டமைப்பைத் தக்க வைத்துக் கொண்டது ஒவ்வொரு லிகெண்டிற்கும் சாத்தியமான நிலைகளின் அடிப்படையில் வெவ்வேறு கன்பர்மேஷன்களைப் பெற முயற்சிக்கலாம் கோஆர்டினேட்ஸ்களை உருவாக்கி கட்டமைப்பைக் குறைத்து குறைக்கப்பட்ட கட்டமைப்பை தக்கவைக்க வேண்டும் அதேபோல் லிகெண்டுகளுக்கு உருவாக்க முடியும் தயாரிக்கப்பட்ட லிகெண்டை இயற்வேதியியல் பண்புகளை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக இந்த திட்டத்தில் கிக்பிராப் 80 க்கும் மேற்பட்ட இயற்வேதியியல் பண்புகளை கணக்கிடலாம் எடுத்துக்காட்டாக மூலக்கூறு எடை மூலக்கூறின் டைப்போல் மொமென்ட் மற்றும் அணுகக்கூடிய மேற்பரப்பு மற்றும் இந்த பகுதியின் ஹைட்ரோபோபிக் கூறுஹைட்ரோஃபிலிகெ் கூறு மற்றும் பை கூறு மற்றும் பலவற்றை கணக்கிடலாம் 80 க்கும் மேற்பட்ட வெவ்வேறு பண்புகளின் பல்வேறு பண்புகளை கணக்கிட முடியும் பொருந்தக்கூடிய அல்லது பிணைப்பதற்கு முக்கியமான சிறந்த பண்புகளை தேர்ந்தெடுக்கலாம் பிணைப்புக்கு முக்கியமாக முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு பண்புகள் யாவை மாணவர் வடிவ கம்பிளிமெண்டரி ஹைட்ரஜன் பிணைப்புகளைக் காணலாம் பின்னர் P பதிவைப் பார்க்கலாம் மூலக்கூறு எடையைக் காணலாம் சில பண்புகள் மிக முக்கியமானவை வேறு சில பண்புகளுடன் ஒரு ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்டவற்றை இலக்குடன் பிணைப்பதற்கு முக்கியமான பண்புகளைப் பொறுத்து தேர்ந்தெடுக்கலாம் லிகெண்டுகளை வடிகட்டலாம் இப்போது 1 மற்றும் 2 லிகெண்டுகள் இருந்தால் இரண்டையும் எடுத்துக் கொள்ளலாம் அல்லது ஏதேனும் ஒன்றை எடுத்துக் கொள்ளலாம் நான்ரிடண்டன்ட் வரிசை கட்டமைப்புகள் இருந்தால் வரிசை அடையாளங்களை பொறுத்து நான்ரிடண்டன்ட் வரிசைகளை எவ்வாறு பெறுவது மாணவர் கிளஸ்டர் கிளஸ்டரிங்கில் 40 சதவிகிதம் அல்லது 30 சதவீதம் என்ற ஒற்றுமையை எடுத்துக்கொள்கிறோம் அவை கூட இதேபோல் இருந்தால் ஒன்றை எடுக்கலாம் இந்த இரண்டிலும் ஒற்றுமையைப் பெறவில்லை என்றால்நான்ரிடண்டன்ட் வரிசைகளை தேர்வு செய்ய வேண்டும் அதேபோல் லிகெண்டுகளுக்கு வெவ்வேறு வகையான கூறுகள் மற்றும் ரிங்குகள் இருப்பதை கண்டால் ரிங்குகள் முதல் சேர்மத்தில் உள்ளதா அல்லது இரண்டாவது சேர்மத்தில் உள்ளதா என்று அறிந்து கொள்ளவேண்டும் மாணவர் ஆம் ஆமாம் இதுபோன்ற OHO இரண்டாவது இங்கே இருக்கிறதா மாணவர் இல்லை ஆம் இங்கே அதே OHO உள்ளது மாணவர் ஆம் ஆம் இது இங்கே உள்ளது இது இரண்டுமே கிடைக்காது பின்னர் இந்த வகை குழுவை எடுத்துக்கொண்டால் O இது இங்கே ஆம் ஆனால் இங்கே இல்லை 0 ஐ வைக்க வேண்டும் எந்தக் குழுக்களுக்கும் ஒன்றினை வைத்து அது இருந்தால் 0 ஐ வைக்க வேண்டும் அது இல்லாவிட்டால் 1 மற்றும் 2 ஐ வைக்க வேண்டும் இப்போது இந்த 1 மற்றும் 2 ஐ ஒப்பிடுவதை காணலாம் இரண்டிலும் அமைக்கப்பட்ட பிட்களின் எண்ணிக்கை கிடைப்பதை காண முடியுமா 1 மாணவர் 1 2 3 மாணவர்3 3 B என்பது 1 இல் அமைக்கப்பட்ட பல பிட்கள் ஆனால் 2 இல் இல்லை எத்தனை இடங்களில் 1 இல் மட்டுமே உள்ளன 2 இல் இல்லை மாணவர் 2 2 எத்தனை பிட்கள் 2 இல் மட்டுமே அமைக்கப்பட்டன ஆனால் 1 இல் இல்லை மாணவர் 0 0 இது A பிளஸ் B பிளஸ் C ஆல் சமன்பாட்டைப் பயன்படுத்தி டானிமோடோ கோஎஃபீஷியேன்ட்டை கணக்கிடலாம் A 3 க்கு சமம் B 2 க்கு சமம் C 0 க்கு சமம் இந்த விஷயத்தில் இது சமமா மாணவர் 3 ஆல் 5 3 ஆல் 5 3 பிளஸ் 2 இது 3 பிளஸ் இது 60 சதவீதம் அல்லது 0 6 க்கு சமம் அவை 460 சேர்மங்களை எடுத்து அனைத்து செயலில் உள்ள சேர்மங்களின் இந்த கட்டமைப்புகளை டானிமோடோ கோஎஃபீஷியேன்ட்டை பயன்படுத்தி ஒப்பிட்டு 0 5 ஐ வெட்டுவதாகக் கூறுகின்றன இந்த 460 இலிருந்து 159 சேர்மங்களுடன் இதனை முடித்துக் கொள்ளலாம் இதேபோல் வரிசை பகுப்பாய்வு கட்டமைப்பு பகுப்பாய்விற்கு RMSD பயன்படுத்தலாம் வரிசை பகுப்பாய்வு மேட்ரிக்ஸின் ஒற்றுமையைப் பார்த்தால் இங்கேயும் தேவையற்ற கட்டமைப்புகளைப் பெற டானிமோடோ கோஎஃபீஷியேன்ட்டை பயன்படுத்த வேண்டும் இந்த 159 இலிருந்து இயற்வேதியியல் பண்புகளை கணக்கிடலாம் கணக்கிடக்கூடிய 5 வெவ்வேறு பண்புகளுல் ஒன்று மூலக்கூறு எடை 450 பிளஸ் அல்லது மைனஸ் 75 என எடுத்துக் கொள்ளலாம் இந்த இடத்தில் 375 முதல் 525 வரை பதிவு P 3 பிளஸ் அல்லது மைனஸ் 2 ஹைட்ரஜன் பிணைப்பு டோனார்கள் 2 பிளஸ் அல்லது மைனஸ் 1 அக்சப்ட்டார்கள் 5 பிளஸ் அல்லது மைனஸ் 1 மற்றும் மோலார் ரிப்ராக்டரிவிட்டி 120 பிளஸ் அல்லது மைனஸ் 10 இந்த இரண்டு வரம்புகளையும் பயன்படுத்தினால் மைனஸ் மற்றும் பிளஸ் 2 2 மில்லியன் சேர்மங்கள் முதல் 5000 பிளஸ் சேர்மங்கள் வரை ஸ்கிரீன் செய்து முடித்து கொள்ளலாம் பின்னர் 159 செயல்பாடுகள் உள்ளன 6000 டிகாய்ஸ்கள் உள்ளன இறுதியாக 11000 சேர்மங்கள் கிடைக்கின்றன இது லிகெண்ட் பக்கத்திற்கு தேவையானதாகும்